காலை வணக்கம் நண்பர்களே 'LD' க்கு 'C' இன் ஆரம்ப மதிப்புகளைத் தேர்ந்தெடுப்பது குறித்த நமது சொற்பொழிவைத் தொடர்கிறோம் கடந்த சொற்பொழிவில் C இன் அலகுகளை எவ்வாறு கையாள்வது என்பதைப் பார்க்க சிறிது நேரம் செலவிட்டோம் ஏனென்றால் பெரும்பாலான கையேடுகள் அல்லது இலக்கியங்களில் C ஒரு நிலையான அலகிலஂ இல்லை புத்தகங்களைப் பொருத்தவரை பெரும்பாலுமஂ FPS ஃபுட் பவுண்ட் சிஸ்டம் பயன்படுத்தப்பட்டுள்ளது எனவே அதன் அலகுகளை எவ்வாறு கையாள்வது என்பதை அறிய C இல் சிறிது நேரம் செலவிட்டோம் ஸ்லைடு நேரத்தைப் பார்க்கவும் 0103 ஆனால் நமது முக்கிய நோக்கம் என்னவென்றால் நாம் புள்ளி 1 முதல் புள்ளி 2 வரை பயணிக்கின்றோம் என்றால் நமது R இன் மதிப்பு என்னவென்று நமக்கு தெரிந்தால் தேவைப்படும் வேகம் மற்றும் என்ஜின் வகைகையும் என்ன என்பதை தோராயமாக நம்மால் கணக்கிட முடியும் இன்ஜினை எப்படி தேர்வு செய்வதுஎன்பதை நாம் பிறகு பார்ப்போம் வரலாற்று தரவுகளின் அடிப்படையில் அந்த விஷயங்கள் அனைத்தும் நம்மிடம் இருந்தால் C இன் அலகுகள் தொடர்பான சிக்கல்களைக் கையாளும் இந்த R ஐ எவ்வாறு கணக்கிடுவது என்பது நமக்கு தெரிந்தால் அடுத்த கேள்வி LD மதிப்பை எவ்வாறு தேர்ந்தெடுப்பது இந்த தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்ய நாம் எந்த LD இல் பறக்க வேண்டும் நாம் ஒரு ஜெட் டிரைவன் விமானத்தைப் பயன்படுத்துகிறோம் என்றால் E ஐப் பொருத்தவரை நாம் Emax க்கு வடிவமைக்க விரும்பினால் நாம் LDmax இல் பறக்க வேண்டும் என்பது தெளிவாகிறது இங்கிருந்து நேரடியாக கேள்வி எழுகிறது LDmax என்பதன் பொருள் என்ன பைலட்டுக்கு அல்லது வடிவமைப்பாளருக்கு LDmax இன் பொருள் CD CDO KCL2 இங்கே CL என்றால் இப்போது E க்கான இந்த வெளிப்பாட்டை இங்கே பார்த்தால் இது ஒரு புரோப்பல்லர் டிரைவன் விமானத்திற்கானது நாம் ஒரு புரோப்பல்லர் டிரைவன் விமானத்திறஂகான Emax ஐ தேட முயற்சித்தால் இங்கே LD மற்றும் 1 Vꝏ ஆகியவற்றைக் காணலாம் எனவே ஒரு புரோப்பல்லர் டிரைவன் விமானத்திற்கான E இன் வெளிப்பாடு V ஐ இவ்வாறு எழுதுவோம் பின்னர் சமன்பாடு இவ்வாறு மாறும் LD க்கு நாம் எப்போதும் CLCD என எழுதலாம் அதனால் ஸ்லைடு நேரத்தைப் பார்க்கவும் 0344 ஒரு பிரோபிஎல்லர் திரிவேன் விமானத்திற்கு Emax உறுதிப்படுத்த விரும்பினால் இந்த மேலே செல்கிறது அது க்கு விகிதாசாரமாகிறது எனவே ஒரு ஒரு பிரோபிஎல்லர் திரிவேன் விமானத்திற்கு Emax வேண்டும் என்றால் அதிகபட்சமாக இருக்க வேண்டும் இதன் பொருள் நாம் எப்படி பறக்க வேண்டும் என்றால் இப்போது நாம் ஒரு பிரோபிஎல்லர் திரிவேன் விமானத்திற்கான வரம்பிற்கு வந்தால் இது நாம் நேராக புரிந்துகொள்ளும்படியே உள்ளது நாம் அப்படி பறக்க வேண்டும் என்றால் LD அதிகபட்சமாக இருக்கும்போது ஒரு பிரோபிஎல்லர் திரிவேன் விமானத்திற்கான வரம்பு அதிகபட்சமாக இருக்கும் இந்த விஷயங்கள் குறைந்தபட்ச ட்ராக்க்கு நமக்குத் தெரியும் அல்லது L d அதிகபட்சமாக எழுதுகிறோம் ஏனென்றால் நாம் முன்னதாகவே இதை கையாண்டுள்ளோம் ஸ்லைடு நேரத்தைப் பார்க்கவும் 0415 ஒரு ஜெட் விமானத்தைப் பொறுத்தவரை இது தான் வெளிப்பாடு இப்போது நாம் எழுதினால் என்ன நடக்கிறது இதை நாம் எழுதினால் ஜெட் இன் வரம்பு என்னவாக இருக்கும் எனவே ஜெட் இயக்கப்படும் விமானத்திற்கான வரம்பை அதிகரிக்க விரும்பினால் max இல் பறக்க வேண்டும் என்று அர்த்தம் இது ஒன்றும் நாம் செய்ததில் புதிதல்ல எனவே ஜெட் மூலம் இயக்கப்படும் விமானத்தில் நாம் அதிக தூரம் பறக்க விரும்பினால் நாம் LDmax அல்லது இல் பறக்க வேண்டும் அப்படி என்றால் புரோப்பல்லரைப் பொறுத்தவரை நாம் வரம்பை அதிகரிக்க விரும்பினால் LDmax இல் பறக்க வேண்டும் அல்லது அதிகபட்சம் இதன் பொருள் நாம் ஏன் இந்த எல்லாவற்றையும் செய்கிறோம் ஏன் என்றால் நாம் எல்லா தகவல்களையும் LDmax வழியாயகவே கூறிகிறோம் நாம் இல் பறக்கிறோம் அதே நேரத்தில் விமானம் நிலையை பரமாறிகிறது என்றால் எந்த LD இல் பறக்க வேண்டும் நாம் இல் பறக்கிறோம் என்றால் நமக்கு எவ்வளவு LD வேண்டும் எடுத்துக்காட்டாக அதிகபட்ச வரம்பிற்கும் Emax Rmax இக்கு LD இன் மதிப்பு என்ன என்பதைப் பார்க்கிறோம் மேலும் LD இன் இந்த மதிப்பை LDmax உடன் தொடர்புபடுத்த முடியுமா தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பிரோபிஎல்லர் திரிவேன் விமானம் அதிகபட்ச வரம்பைப் பெற நாம் அதிகபட்சம் LDmax இல் பறக்க வேண்டும் ஆனால் என்டுரான்ஸை அதிகரிக்க நாம் LDmax இல் பறக்கவில்லை நாங்கள் ஒரு CL இல் பறக்கிறோம் அது அதனுடன் தொடர்புடைய நாம் கணக்கிட வேண்டிய LD என்ன LD என்பது LDmax இன் எத்தனை சதவீதம் என்பதை நாம் அறிய வேண்டும் எனவே வடிவமைப்பாளரின் பார்வையில் LDmax என்னவென்று நமக்கு தெரிந்தால் வேறுபட்ட வித்தியாசமான க்ரூஸ் அல்லது லோய்ட்டர் செயல்பாட்டிற்கு தேவையான LDஇன் சதவீதத்தை நாம் அறிய இயலும் அதைத்தான் நாம் இங்கு பார்க்கிறோம் இது மிகவும் முக்கியமானது இந்த எண்களை நாம் இங்கே தேர்வு செய்ய வேண்டும் விரிவுரையின் ஒவ்வொரு பகுதியையும் இதைக் குறிப்பிட முயற்சித்தோம் ஏனெனில் இது மிக முக்கியமான அளவுருவாகும் மேலும் LD தேர்வு இறக்கைகளின் அம்சம் ஏரோஃபாயில் அம்சம் பியூசேலாஜ் வடிவம் ஆகியவற்றை எவ்வாறு தீர்மானிக்கும் என்பதைப் பார்ப்போம் ஏனென்றால் ஏரோடையனமிக்கல்லி திறமையான விமானத்தை வடிவமைக்க நாம் முயற்சிக்கின்றோம் LD ஒரு விமானத்தின் ஏரோடைனமிக் செயல்திறன் என்றே கூறலாம் ஸ்லைடு நேரத்தைப் பார்க்கவும் 0939 எனவே வெவ்வேறு சேர்க்கைக்கு CLCDஐ காட்சிப்படுத்த முயற்சிப்போம் குறைந்தபட்ச சக்திக்கான CL என்னவென்றால் இது பிரோபிஎல்லர் க்கு Emax பெறுவதற்கான நிபந்தனைகளில் ஒன்றாகும் இதேபோல் CL க்கு பார்த்தால் max ஆக இருந்தால் CL ஆக இருக்கும் அதேபோல் ஆக இருந்தால் CL ஆக இருக்கும் இந்த வகையான விமான நிலையை நாம் பராமரிக்கிறோம் என்றால் விமானம் எதிர்கொள்ளும் CD இந்த நிலையில் என்னவாக இருக்கும் நமக்குத் தெரியும் இந்த வழக்கில் CD இவ்வாறு ஆகிவிடும் எனவே இந்த K ரத்துசெய்கிறது மேலும் மேற்கண்ட சமன்பாடு பின்வருமாறு மாறுகிறது எனவே இதுதான் max இன் உடைய CD இன் மதிப்பு அதேபோல் இன் உடைய CD இன் மதிப்பு என்னவென்றால் எனவே இந்த K ரத்துசெய்கிறது மேலும் மேற்கண்ட சமன்பாடு பின்வருமாறு மாறுகிறது நமக்கு ஒரு கேள்வி எழுகிறது ஒரு குறிப்பிட்ட பணிக்கு நாம் எந்த CLCD இல் பறக்க வேண்டும் எனவே இங்கே எடுத்துக்காட்டு நாம் max இல் பறக்கிறோம் என்றால் CL இன் மதிப்பை கணக்கிடுவோம் நாம் இல் பறக்கிறோம் என்றால் CL இன் மதிப்பை கணக்கிடுவோம் பின்னர் இரு நிலைகளிலும் CL இன் மதிப்பை ஒப்பிட்டு பார்போம் இதற்கு என்ன பொருள் இரண்டு முறையும் நாம் பறக்கும் CLCD என்ன என்ற கேள்வியைக் கேட்கிறோம் இந்த கட்டத்தில் க்ரூஸ் பற்றி மட்டுமே சிந்திக்கலாம் எனவே இது ஒரு க்ரூஸ் ஆக இருந்தால் லிப்ட் எடைக்கு சமம் என்று நமக்கு தெரியும் பின்னர் விமானத்தின் லிப்ட் எவ்வளவு

பின்னர் நாம் இந்த நிலைக்கு ஒத்த CLCD என்னவாக இருக்கும் என்பதை கண்டுபிடிக்க முயற்சிப்போம் அதே நேரத்தில் நாம் மேலே கண்ட இந்த இரண்டு நிபந்தனைகளுக்கான எடைகள் ஒன்றுதானா என்ற கேள்வி எழும் எடை ஒன்றுதான் என்று கருதுவது போதுமானது ஆனால் நாம் ரேன்ஜ் மதிப்பீட்டிற்குச் செல்லும்போது அல்லது லோய்ட்டர் மதிப்பீட்டிற்குச் செல்லும்போது எடையில் ஒரு மாற்றம் இருக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எனவே அதை எவ்வாறு இணைப்பது என்று பின்னர் பார்ப்போம் ஆனால் இன்று நமது விரிவுரை முதன்மையாக CLCD இல் வடிவமைப்பாளரின் பார்வையைப் பெறுவதில் கவனம் செலுத்துகிறது எனவே காண V இன் மதிப்பு அதேபோல் காண V இன் மதிப்பு இதற்கு CL இன் மதிப்பு ஆக இருந்தால் K இன் மதிப்பு என்னவாக இருக்கும் இதை அறிந்தவுடன் இதைப் பற்றி ஒரு நெருக்கமான கவனம் செலுத்துவோம் Case 1 க்கும் case 2 க்கும் இடையில் நாம் ஒரு கேள்வியைக் கேட்டால் உயரம் ஒரே மாதிரியாக இருந்தால் எந்த சந்தர்ப்பத்தில் விமானம் பெரிய டைனமிக் அழுத்தத்தை அனுபவிக்கும் அதை எளிதாக அறிந்து கொள்ள முடியும் இந்த கேள்விக்கு நாம் அதிக CL இல் பறக்கிறோம் என்றால் வேகத்தேவை குறைவாக இருக்கும் அடர்த்தி ஒரே மாதிரியாக இருப்பதல் அதற்கான டைனமிக் அழுத்தம் குறைவாகவே இருக்கும் அதாவது நாம் பறக்கும் போது உண்மையில் நாம் மெதுவான வேகத்தில் இருக்கிறோம் இந்த அறிக்கையை அடிக்கோடிட்டுக் காட்டுங்கள் எண்டுறன்ஸ் வடிவமைக்கும்போது நாம் இதை தொடர்புபடுத்த முயற்சிப்போம் ஸ்லைடு நேரத்தைப் பார்க்கவும் 1508 இது உண்மையாக இருந்தால் வழக்குக்கான ட்ராக் என்ன அது இக்கு CDயின் மதிப்பை கணக்கிட்டுள்ளோம் எனவே எனவே இதேபோல் காண இழுவையும் எனவே இப்போது ஒரே மாதிரியான உயரத்தில் பறக்கும் போது பறக்கும் போது காண D க்கு காண D க்கு இடையிலான விகிதத்தைக் காண முயற்சித்தால்

எனவே இங்கே செய்தி என்ன செய்தி என்னவென்றால் நீங்கள் இல் பறக்கும்போது குறைந்த வேகத்தில் பறக்கிறீர்கள் ஆனால் நாம் இல் பறக்கும் போது இருக்கும் ட்ராக்கை விட இல் 15 சதவீதம் அதிகம் என்பதை நீங்கள் இங்கே காண்கிறீர்கள் இதை புரிந்துகொள்வது மிகவும் முக்கியம் எனவே உள்ளமைவுக்கான ட்ராக் மற்றும் உள்ளமைவுக்கான ட்ராக்கை கண்டோம் அவற்றின் விகிதத்திற்கு சமமான விகிதம் 1 15 ஆகும் நாம் இல் பறக்கும்போது இழுப்பது இல் பறப்பதை விட 15 சதவீதம் அதிகம் என்பதை நாங்கள் உணர்கிறோம் எனவே நாம் பறக்கும் போது என்பது 0 866 LDmax ஆக இருக்கும் என்று இதை எளிதாக நீட்டிக்க முடியும் இந்த 0 866 எங்கிருந்து வந்தது 1547 ஐத் தவிர வேறில்லை அதனால்தான் நீங்கள் அந்த எண்ணை 0 866 பார்க்கிறீர்கள் ஸ்லைடு நேரத்தைப் பார்க்கவும் 2022 இப்போது ரேஞ்சு சமன்பாடு மற்றும் எண்டுறன்ஸ் சமன்பாடு மீண்டும் செல்வோம் நாம் கற்றுக்கொண்டது என்ன ஒரு முதன்மை நிபந்தனையாக மாறினால் நமது LD 0 866LDmax சமமாக பறக்க வேண்டும் நாம் கற்றுக்கொண்ட மற்றொரு விஷயம் இது இங்கே அதிகபட்சமாக இருக்க வேண்டும் என்பதற்கான ஆளும் காரணி அது அதிகபட்சமாக இருக்க வேண்டும் பின்னர் LD LDmax சமமாக பறக்க வேண்டும் இந்த இரண்டு விஷயங்களையும் நாம் இங்கிருந்து கற்றுக்கொண்டோம் ரேஞ்சு அல்லது எண்டுறன்ஸ் குறித்து நாங்கள் இங்கு எதுவும் பேசவில்லை அடிப்படையில் நீங்கள் அதைப் பறக்கவிட்டிருந்தால் நிபந்தனை எதுவாக இருந்தாலும் நாங்கள் பார்த்தோம் அதிகபட்சம் LD ஐ 0 866LDmax இருக்க வேண்டும் இயல்பாகவே நீங்கள் அதிகபட்ச CLCD பறக்கிறீர்கள் என்றால் இயற்கையாகவே நாங்கள் LD ஐ அதிகபட்ச LD சமமாக எடுத்துக் கொள்வோம் இதுவே தேவைப்படும் L D ஆகும் சரி இதை எப்படி எடுத்து கொள்ள முடியும் ஜெட் க்கு இதை இப்படி எழுதலாம் எண்டுறன்ஸ் ஐ இவ்வாறு எழுதலாம் ப்ரொபெல்லர் டிரைவன் R ஐ இவ்வாறு கூறலாம் எண்டுறன்ஸ் ஐ இவ்வாறு எழுதலாம் எனவே நீங்கள் இங்கே கற்றுக்கொண்ட அனைத்தையும் எடுத்து கொள்வோம் நான் முதலில் எண்டுறன்ஸ் எடுத்துக் கொண்டால் ஜெட் விமானத்தை எடுத்து கொண்டால் நீங்கள் தேர்ந்தெடுத்த LD என்னவாக இருக்க வேண்டும் இதனால் நமக்கு கிடைத்தது அதிகபட்ச லோய்ட்டர் நேரமா அல்லது எண்டுறன்ஸ் அதிகபட்சமா எனவே நான் ஜெட் என்று சொல்கிறேன் என்றால் E என்பது LD இது மற்ற விஷயங்களை மாறாமல் வைத்திருக்கும் ஆனால் நான் L D மட்டுமே தேடுகிறேன் எனவே E max பொறுத்தவரை அதிகபட்ச LD அடைய நாம் L D ஐ எடுத்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறது ஸ்லைடு நேரத்தைப் பார்க்கவும் 2301 பின்னர் E மட்டுமே அதிகபட்சமாக இருக்கும் அதாவது நான் பறக்க வேண்டிய நிலை எனக்கு எண்டுறன்ஸ் அதிகமாக வேண்டும் என்றால் மறுபடியும் இங்கு ப்ரொபெல்லர் டிரைவ்ன் ரேஞ்சு பார்த்தால் R அதிகபட்சமாகும் மற்றும் LD அதிகபட்சமாக வேண்டும் என்றால் மற்ற அணைத்தும் மறாமல் வைத்திருக்க வேண்டும் எனவே இங்கு சொல்ல வருவது நான் அதிகபட்ச LD அடைய எந்த LD இல் பறக்கிறேன் என்பதுதான் அதனால்நான் அதிகபட்சமாக செல்ல வேண்டுமானால் ஒரு ரொபெல்லர் டிரைவ்ன் இயக்கப்படும் விமானத்தை வடிவமைக்கும்போது E என்பது ஒத்தாகும் அதை Vꝏ க்கு சொல்லவேண்டும் என்றால் இப்போது அது என்று காட்டுகிறது ஆகையால் அதற்க்கு நான் இதை என்று எடுக்க வேண்டும் ஆனால் இங்கு நாம் வடிவமைப்பது ஜெட் விமானமாக இருத்தல் அதிகபட்ச range க்கு அதற்கு LD என்ன என்பதை பார்க்கவில்லை ஸ்லைடு நேரத்தைப் பார்க்கவும் 2532 அதை பார்க்க போனால் நாம் கேள்வி எந்த LD இல் நான் சென்றால் எனக்கு அதிகபட்ச LD கிடைக்கும் ஏனேனில் அந்த அதிகபட்ச LD க்கு எனது விமானத்தை நான் வடிவமைக்கிறேன் சரி R ஐ இவ்வாறு எழுதலாம் இது ஒத்தாகும் ஆகவே ரேஞ்சு அதிகமானால் அதிகம் ஆகும் இதன் அடிப்படை பொருள் இப்போது நான் உங்களிடம் ஒரு கேள்வியைக் கேட்கிறேன் LD அல்லது நான் என்னவாக இருக்க வேண்டும் என்று தோராயமாக என்னிடம் சொல்ல முடியுமா பறக்க வேண்டும் LD அதிகபட்ச நேரங்களை சொல்லலாம் சில காரணிகள் A என்று சொல்லலாம் A இன் மதிப்பு என்ன எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீர்களா எனவே இந்த சொற்பொழிவை இங்கே விட்டு விடுகிறேன் நான் நாளை வரும்போதுஇந்த கேள்விக்கு பதிலளிக்க நீங்கள் ஏற்கனவே முயற்சி செய்துள்ளீர்கள் பிறகு மட்டுமே நான் அதை நினைப்பேன்நாங்கள் நன்றாக இருந்தோம் நான் முடிவுக்கு வருவதற்கு முன் எங்கள் நோக்கம் நாங்கள் தேடுகிறோம் LD ஐ பறக்க வேண்டியது என்ன என்பதை நான் உங்களுக்குச் சொல்ல வேண்டும்அது ஒரு பெரிய கேள்வி கோட்பாட்டளவில் எங்களிடம் சில எண் இருக்கும் பின்னர் நாம் உறுதிப்படுத்த வேண்டும்இவற்றால் கட்டளையிடப்பட்டபடி விமானம் உண்மையில் LDஐ உருவாக்கும் திறன் கொண்ட விஷயங்கள் மற்றும் வடிவமைப்பாளரின் முக்கிய பணி இதுதான் எனவே நான் என்ன செய்கிறேன் என்பது உங்களை உருவாக்குகிறது இது ஏன் தேவைப்படுகிறது என்பதைப் புரிந்து கொள்ளுங்கள் இதனால் அது எப்படி இருக்க முடியும் என்று நான் வசதியாகச் சென்று அதை அடைய முடியும் அது ஏன் தேவை என்று உங்களுக்குத் தெரியாவிட்டால் அதை எவ்வாறு அடைய முடியும் என்று பதிலளிப்பது சற்று கடினம் எனவே அடுத்த வகுப்பு அல்லது இரண்டு மூன்று வகுப்பாக இருக்கலாம் நாம் அனைவரும் LD மீது கவனம் செலுத்துவோம் இதனால் நாம் ஏரோஃபாயில் அதன் வடிவங்கள் அதன் லிபிட்டிங் கேரக்டர் ட்ராக் போலார் ஆகியவற்றுக்கு மறைமுகமாக பார்த்து உள்ளளோம் இதன் மூலம் நீங்கள் சில எண்ணை சரியாக எடுக்க முடியும் அதுதான் வடிவமைப்பாளர்கள் செய்வார்கள் மிக்க நன்றி